இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த விரிவுரையில் ட்ரான்ஸ்பார்ம் அனாலிசிஸ் எவ்வாறு உபயோகிப்பது என்பதைப் பார்ப்போம் டிக் டாக் டோய் விளையாட்டைப் பார்ப்போம்

டிக் டாக் டோய் செய்யப்படுகிறது டிக் டாக் டோய் செய்யும் மற்றும் மனித ஆட்டக்காரர் அவருடைய அடுத்த நகர்வை மேற்கொள்ளும்படி அனுமதிக்கும் நகர்வு படிக்கப்படுகிறது மற்றும் அது சரி பார்க்கப்படுகிறது பிறகு பலகைக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர் செய்கிறது இதற்கான ட்ரான்ஸ்பார்ம் அனாலிசிஸை சுலபமாக வரைய முடியும் இந்த வரைபடத்தில் மாடியூல் ஸ்ட்ரக்சர் சார்ட் ஆகவேண்டும் என்ற கட்டாயம் இல்லை டிரேன்சேக்சன் அனாலிசிஸைப் ஒரு தரவை மட்டும் எடுக்கிறது ஆனால் பல தரவு உறுப்புகளை எடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மற்றும் அவை ஒத்த செயலாக்கப் படிகளில் உட்படும் டிரேன்சேக்சன் சிஸ்டத்தில் பொதுவாக மெனு ஆப்ஷன்கள் அடிப்படையில் சில செயல்முறைகள் செயல்படுத்தப்படுகின்றன உதாரணமாக ஒரு பேக்கேஜ் அமைப்பில் குறிப்பிடமுடியும் இந்த முதல் வரைபடத்தில் இரண்டு டிரேன்சேக்சன்கள் பெறுவோம் நாம் தொடரும்போது அதற்கான விளக்கங்களைப் பார்ப்போம் டி எஃப் டி செயல்பாடு தரவுகளை எடுக்கலாம் வெளியீட்டை உருவாக்கலாம் மற்றும் சில தரவுகளை பகிர்ந்து கொள்ளலாம் மற்றும் சிலவற்றைச் செய்யலாம் இங்கு டிரேன்சேக்சன்களை செய்யப்படவேண்டும் உதாரணத்திற்க்கு படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது போல் ஒரு வகை டி எஃப் டி மூலம் செயல்படுத்தப்பட்டு வெளியீட்டை உருவாக்குகிறது

இங்கு மூன்று டிரேன்சேக்சன்களைக் அடுத்த நிலையை வரைவோம் இங்குள்ள மூன்று ட்ரேன்சேக்சன்கள் என்ற மூன்று காரணிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது கட்டமைக்கப்பட்ட வடிவமைப்பின் தீர்வாக நாம் பெறுவதே ஸ்ட்ரக்சர் சார்ட் உருவாக்குகிறோம் டி எஃப் டி மாடலை மற்றும் பல நிலைகளை உருவாக்குகிறோம் கான்டெக்ஸ்ட் இருந்தால் தவிர பிறவற்றில் கட்டமைக்கப்பட்ட வடிவமைப்பு நிலை1 வரைபடத்திலிருந்தே உபயோகிக்க ஆரம்பிப்போம் நிலை 1 டி எஃப் டி ஆகிய இரண்டையும் கவனிக்கும் போது இவை இரண்டும் ஒரு உபயோகிப்பாளரை மட்டுமே கொண்டுள்ளது மற்றும் ஒரே ஒரு வகையான நகர்வை மட்டுமே கொடுக்கிறது ஆனால் நூலக சாஃப்ட்வேரை செயல்படுத்தப்படுகின்றன ஆகவே எந்த ஒரு எளிமையற்ற சாப்ட்வேருக்கான வாய்ப்பு உள்ளது டிஎஃப்டி அடுத்த நிலை மற்றும் மேலும் பல செய்யப்படுகின்றன பிறகு அடுத்த நிலையைப் பார்க்கிறோம் டிரான்ஸ்பார்ம் அனாலிசிஸ் யின் கீழ் நிலையை அடையும்வரை இந்தச் செயல் தொடரும் நம்முடைய விவாதத்தின் சுருக்கம் நடைமுறை வடிவமைப்பின் அடிப்படைகளை பார்க்க வேண்டும் அங்கு ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனுடன் உருவாக்குகிறோம் அடுத்த தலைப்பில் ஆப்ஜெக்ட் ஓரியண்டெட் அமைப்பைப் பெறுகிறோம் ஆகவே தேவைகளில் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள செயல்பாடுகளிலிருந்து துவங்குகிறோம் பிறகு அவற்றிற்கான டீகம்போசிஷனை அமைப்பாக வரைகிறோம் நடைமுறை வடிவமைப்பு ஒரு டாப் டவுன் வடிவமைப்பு என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் ஆப்ஜெக்ட் ஓரியண்டெட் அமைப்பைப் பெறுவோம் நடைமுறை வடிவமைப்பு டாப் டவுன் செயல்முறைகளைக் கொண்டிருக்கும் சில செயல்முறைகள் சிக்கலான செயல்முறையாக இருக்கும் அவற்றை வடிவமைப்பதற்கு நடைமுறை வடிவமைப்பில் இருந்தே யோசனைகள் உபயோகிக்கப்பட வேண்டும் நாம் இத்துடன் முடித்துக் கொண்டு அடுத்த விரிவுரையில் தொடர்வோம்